இந்த பாடத்தின் கடைசி தொகுதிக்கு அன்பான பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் முந்தைய தொகுதியில் உடல் மொழி ஆய்வுகளில் வளர்ந்து வரும் ஒரு பகுதியைப் பார்த்தோம் அதுதான் டிஜிட்டல் உடல் மொழி இன்று கஸ்டோரிக்ஸ் என அழைக்கப்படும் வளர்ந்து வரும் இரண்டு பகுதிகளைப் பார்ப்போம் இரண்டாவதாக ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதில் அமைதி எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பது பற்றிய ஆய்வு உணவு மற்றும் சுவை பற்றிய ஆய்வுகளை கஸ்டோரிக்ஸ் குறிக்கிறது சுவை நம் பின்னணி விருப்பத்தேர்வுகள் நமது கலாச்சார பின்னணி போன்ற பல்வேறு செய்திகளை எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும் என்பதைப் பார்க்கிறது தொழில்முறை சூழலில் உயிர்வாழ்வதற்கான ஒரு கருவியாக உணவை வெறுமனே பார்க்க முடியாது கலாச்சாரங்களுக்கிடையேயான தகவல்தொடர்புகளைப் புரிந்துகொள்வது முக்கியம் அதனால்தான் புலம்பெயர் விமர்சனத்தில் இப்போது ஒரு முக்கிய இடமும் வழங்கப்பட்டுள்ளது தகவல்தொடர்பு வழிமுறையாக உணவின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்கும்போது கலாச்சார ஆய்வுகளின் பகுதியில் இந்த சிந்தனைக்கு முன்னோடியாக இருந்தவர்களை நாம் குறிப்பிட வேண்டும் உணவு ஒரு சூழ்நிலை என்றும் அது நமது கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது என்றும் கருத்து தெரிவித்த ரோலண்ட் பார்த்ஸை நான் விரும்புகிறேன் நெவனா ஸ்டாஜிக் எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை நான் குறிப்பிடுவேன் அவரது கட்டுரையின் தலைப்பு "கலாச்சாரத்தைப் புரிந்துகொள்வது தகவல்தொடர்பு வழிமுறையாக உணவு" இந்த கட்டுரையில் அவர் கிளாட் லெவி ஸ்ட்ராஸ் மற்றும் மேரி டக்ளஸ் ஆகியோரை மேற்கோள் காட்டியுள்ளார் அவர்கள் ஒரு கலாச்சார உற்பத்தியாக மொழியின் நடைமுறைகளை கடைப்பிடிப்பதில் உணவைப் பார்க்க முடியும் என்று பரிந்துரைக்கின்றனர் உணவுக்கும் மொழிக்கும் இடையிலான பொதுவான தன்மையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் உணவு என்பது சமூக உறவுகள் மற்றும் கலாச்சார பின்னணியைப் பற்றிய வடிவங்களை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாகும் இந்த கட்டுரையிலிருந்து நான் மேற்கோள் காட்டுகிறேன் "நாம் எதை உட்கொள்கிறோம் அதை எவ்வாறு பெறுகிறோம் யார் அதைத் தயாரிக்கிறோம் யார் மேஜையில் இருக்கிறார்கள் யார் முதலில் சாப்பிடுகிறார்கள் என்பது அர்த்தமுள்ள ஒரு தகவல்தொடர்பு வடிவமாகும் உடலை வளர்ப்பதற்கு அப்பால் நாம் என்ன சாப்பிடுகிறோம் யாருடன் சாப்பிடுகிறோம் தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கிடையேயான பிணைப்பை ஊக்குவிக்கவும் பலப்படுத்தவும் முடியும் " எனவே ஒரு வீட்டு வேலையில் இருந்து உணவு தயாரித்தல் மற்றும் சேவை செய்வது தொழில்முறை தகவல்தொடர்பு துறையில் நுழைந்துள்ளது மேலும் காபி இடைவேளையின் போது மதிய உணவுக்கு மேல் நடத்தப்படும் பல கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆகையால் உணவு என்பது தகவல்தொடர்புக்கான ஒரு வழிமுறையாகும் இது மற்றவர்களிடம் நம்முடைய அணுகுமுறையை நாம் கட்டளை செய்யும் முறையினூடாக தொடர்பு கொள்ள விரும்பும் நிலையை வெளிப்படுத்தவும் முடியும் மேலும் நாங்கள் எங்கள் உணவுப் பொருட்களைத் தேர்ந்தெடுக்கிறோம் எங்கள் உரையாடலில் நாம் பராமரிக்க விரும்பும் சம்பிரதாயத்தின் அளவுகள் உணவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடைமுறைகளின் உதவியுடன் தொடர்பு கொள்ளலாம் அதே நேரத்தில் எங்கள் தொழில்முறை உரையாடல்களின் ஒரு பகுதியாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை உருவாக்க உணவு நமக்கு உதவுகிறது இது பாரம்பரியத்தையும் வரவேற்பு உணர்வையும் தொடர்புகொள்கிறது மேலும் ஒரு நபரை நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் அல்லது மற்ற நபருடன் முறையான சொற்களைப் பராமரிக்க விரும்புகிறோம் என்ற உண்மையையும் நெருங்கிய பிணைப்பையும் எளிதில் குறிக்கும் ஆகையால் உணவு இன்பம் மற்றும் பாராட்டுக்கான அணுகுமுறையையும் அதிருப்தி பகைமை அல்லது ஒரு மறைக்கப்பட்ட எச்சரிக்கையையும் பரிந்துரைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணங்களால் உணவு ஆய்வுகள் சொற்களற்ற செய்திகளின் ஒரு பகுதியாக மாறி வருவதைக் காண்கிறோம் எனவே இந்த சூழலில் முக்கியமானது என்னவென்றால் உணவு எங்களுடன் சரியாக தொடர்புகொள்கிறது என்பது இரண்டாவதாக தொடர்பு செய்தியை எவ்வாறு புரிந்துகொள்வது உணவு பல பரிமாணாமமானது அது நம்மையும் நம் அடையாளத்தையும் நமது சமூக விழுமியங்களை வடிவமைக்கிறது இது நமது கலாச்சார வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் நாம் என்ன சாப்பிடுகிறோம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பது ஒரு மக்களாகிய நாம் யார் என்பதில் இன்றியமையாத பகுதியாகும் அதே நேரத்தில் சொற்களிலும் படங்களிலும் இலக்கியத்திலும் நமது அன்றாட உரையாடலிலும் சமூக ஊடகங்களில் நாம் பகிர்ந்து கொள்ளும் புகைப்படங்களிலும் உணவு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதும் முக்கியம் உதாரணமாக காபி இப்போது ஊட்டச்சத்துக்காக ஒரு பானத்தை எடுத்துக் கொள்ளும் பழக்கத்தை விட ஓய்வு எடுக்கும் யோசனையுடன் அதிகம் தொடர்புடையது இந்த தடயங்கள் காரணமாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் இந்த பரிமாணம் குறைந்தபட்சம் நம்முடைய ஆடை வண்ணக் குறியீடுகள் போன்றவற்றின் மூலம் நாம் பெறும் செய்திகளைப் போலவே முக்கியமானது என்று எளிதாகக் கூறலாம் கூட்டு சுயமரியாதை மற்றும் குழு ஒற்றுமையை அடைய இது நமக்கு உதவுகிறது உணவின் சூழலில் எங்கள் தேர்வுகள் மற்றும் நமது விருப்பம் புராணக் கலாச்சார சூழ்நிலைகளைக் கடந்து அதே கலாச்சாரத்திற்குள் ஒருவருக்கொருவர் உரையாடலில் பல தடயங்களை பரிந்துரைக்கின்றன உதாரணமாக அவர்கள் வகுப்பை எளிதில் பரிந்துரைக்கிறார்கள் ஒரு பீஸ்ஸாவில் முதலிடம் பெறுவது இத்தாலியில் ஒரு சுவையை குறிக்கிறது அதேசமயம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் உறைந்த பீஸ்ஸாவை ஆர்டர் செய்வது வேகமான மற்றும் மலிவான வீட்டில் சமைத்த உணவைக் குறிக்கிறது அதே நேரத்தில் இது சமூக மற்றும் கலாச்சார விருப்பங்களையும் பரிந்துரைக்கிறது எடுத்துக்காட்டாக கடற்பாசி ஜப்பானிய மக்களால் புரதத்தின் மூலமாக விரும்பப்படலாம் ஆனால் அமெரிக்க மக்களுக்கு ஒரே தேர்வு இல்லை மேற்கத்திய கலாச்சாரங்களில் உதாரணமாக அமெரிக்காவில் சோளம் ஆன் தி கோப் சாப்பிடப்படுகிறது ஆனால் சீனாவில் இது அடிப்படையில் வீட்டு விலங்குகளுக்கான உணவாக கருதப்படுகிறது என்பதில் சிலர் ஆச்சரியப்படுவார்கள் அதே நேரத்தில் பிரபலமாக நுகரப்படும் அந்த உணவுப் பொருட்களிலும் தேசிய சுவைகள் பிரதிபலிக்கின்றன பல்வேறு வகையான அமெரிக்க உணவுகளில் சர்க்கரை இருப்பது பொதுவானது என்பதைக் காண்கிறோம் மறுபுறம் பிரான்சில் சர்க்கரை உணவுப் பொருட்களை தயாரிப்பதில் ஒரே மாதிரியான பங்கைக் கொண்டிருக்கவில்லை எனவே உணவு என்பது அதிகரிக்கும் லென்ஸாகும் அதே நேரத்தில் தனிநபரின் சமூக மற்றும் கலாச்சார அமைப்புகளைப் பற்றி கணிசமாகக் கூறுவதன் மூலம் மற்றவர்களின் தொடர்பு முறைகளை பகுப்பாய்வு செய்ய இது உதவுகிறது உணவுக்கான உலகளாவிய தேவை தனிநபர்களையும் குழுக்களையும் ஒன்றாக இணைக்கிறது காலப்போக்கில் அதன் விருப்பங்களும் ஆட்சி மாற்றங்களும் கலாச்சாரங்களுக்குள்ளான விருப்பத்தேர்வுகளும் மாறிக் கொண்டே இருப்பதைக் காண்கிறோம் இந்த மாற்றங்கள் முக்கியமான செய்திகளை அளிக்கின்றன உதாரணமாக ஒரு நாட்டின் வரலாற்று வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள் விரும்பப்படும் புவியியல் பகுதிகள் மற்றும் அவை ஏன் என்பதைப் பற்றி அவர்கள் எங்களிடம் கூறலாம் அதே சமயம் இது சமூகங்களுக்குள்ளும் அதன் குறுக்கேயும் இடம்பெயர்வது பற்றிய தடயங்களை நமக்குத் தருகிறது மேலும் படிப்படியாக உணவு நமது தேசிய அடையாளங்களின் பிரதிபலிப்பாகவும் மாறுகிறது அதே நேரத்தில் உணவு முக்கியமாக சடங்குகள் மற்றும் கலாச்சாரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதைக் காண்கிறோம் சடங்கை அடையாளப்பூர்வமாக விளைவிப்பதற்கோ அல்லது தீவிரமான வாழ்க்கையில் பங்கேற்பதற்கோ சரியான முறையில் வடிவமைக்கப்பட்ட நடத்தையின் தன்னார்வ செயல்திறன் என வரையறுக்கப்படுகிறது உணவை உள்ளடக்கிய சடங்குகள் நமது வழக்கமான மற்றும் மிக முக்கியமான அம்சங்கள் நம் வாழ்வில் குறிப்பிடத்தக்க படிகள் உதாரணமாக எங்கள் பிறந்த நாள் எங்கள் திருவிழாக்கள் திருமணங்கள் விடுமுறைகள் இறுதிச் சடங்குகள் ஒரு குறிப்பிட்ட வகை உணவு தயாரித்தல் மற்றும் அது எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதோடு தொடர்புடையது சடங்கு சூழல்களுக்குள் உணவு பெரும்பாலும் அதன் வாழ்க்கை அன்பு மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகளில் நிற்கிறது உணவின் இந்த அம்சம் கலாச்சாரத்தின் பிரதிநிதித்துவமாகவும் உறவுகளுக்குள்ளான நமது உணர்ச்சி விருப்பங்களாகவும் பல்வேறு வகையான ஊடகங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளதைக் காண்கிறோம் நான் குறிப்பாக ஒரு பிரபலமான திரைப்படத்தின் அதன் சித்தரிப்பைக் குறிப்பிடுவேன் நேம்சேக் இந்த திரைப்படத்தில் கோகோலின் மாறும் விருப்பத்தேர்வுகள் அவரது தந்தையின் திடீர் மரணத்திற்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட வகை உணவைத் தேர்ந்தெடுப்பதில் பிரதிபலிப்பதைக் காண்கிறோம் எனவே கலாச்சாரத்துடன் உணவு பாரம்பரியம் மற்றும் நினைவுகள் தொடர்புடையது இது அழகியல் அடையாளம் மற்றும் தனித்துவத்தின் சொல்லாட்சிக் கலைகளுடன் தொடர்புடையது உணவு என்பது மக்களின் நுகர்வுடன் தொடர்புடையது அது ஒரு குறிப்பிட்ட தொழிலுடனும் தொடர்புடையது அதே நேரத்தில் வெவ்வேறு கலாச்சார சூழல்களில் ஒரு இடத்தின் பாலினத்தைப் பொருத்தவரை இது ஒரு முக்கியமான செய்தி என்பதைக் காண்கிறோம் எடுத்துக்காட்டாக உணவு தயாரிப்பது ஒரு குறிப்பிட்ட பாலினத்துடன் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த பாலினத்தால் மட்டுமே இடமும் ஆக்கிரமிக்கப்படுகிறது பல்வேறு கலாச்சாரங்களில் உள்ள உள்நாட்டு சமையலறையை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இது பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படலாம் மற்றும் ஆண்கள் இந்த இடத்திற்குள் நுழைய விரும்ப மாட்டார்கள் உடல் மொழியைப் படிப்பதில் உணவில் இருந்து நமக்கு இருக்கும் குறிப்புகள் முக்கியம் ஏனென்றால் எந்தவொரு தொழில்முறை சூழ்நிலைகளிலும் தனிநபர்களின் மானுடவியல் சமூகவியல் மற்றும் உளவியல் ஒப்பனையுடன் இது பல்வேறு தொடர்புகளை நமக்கு வழங்குகிறது எழுதப்பட்ட மற்றும் சின்னமான உரையில் டிவியில் திரைப்படங்களில் பிரபலமான இலக்கியம் மற்றும் வெகு மக்கள் ஊடகங்களில் உணவு தொடர்பு மற்றும் உணவின் பிரதிநிதித்துவம் ஆகியவற்றிலும் இந்த அம்சங்கள் தெளிவாக வெளிப்படுகின்றன உடல் மொழியைப் பற்றிய நமது புரிதலின் அடிப்படையில் உணவு ஒரு முக்கியமான மொழியாக ஒரு சுயாதீன மொழியாக விளங்கத் தொடங்கியுள்ளதைக் காண்கிறோம் நாம் அணியும் மணம் கொண்ட உடையைப் போலவே நம் உடலுடன் எடுத்துச் செல்லும் பாகங்கள் போல நம் உணவை சாப்பிட விரும்புகிறோம் இது இன்றைய உலகில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மொழியாக மாறிவிட்டது தகவல்தொடர்பு ஆய்வுகளின் கண்ணோட்டத்தில் பொருள் உருவாக்கத்தில் உணவு ஒரு முக்கிய அடையாளமாகத் தொடர்கிறது தொழில்முறை அமைப்புகளில் உணவு என்பது ஒரு தகவல்தொடர்பு நடைமுறையாகவும் அடையாளமாகவும் செயல்படுகிறது இதன் மூலம் நாங்கள் எங்கள் அர்த்தங்களை மற்றவர்களுடன் உருவாக்கி நிர்வகித்து பகிர்ந்து கொள்கிறோம் காஸ்ட்ரோனமிக் பாரம்பரியம் கலாச்சாரத்தை சார்ந்துள்ளது மற்றும் கலாச்சார வேறுபாடுகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்கான தவிர்க்க முடியாத கருவியாகவும் உள்ளது பணியிடத்தில் இன்றைய பன்முக கலாச்சார அமைப்புகளில் இந்த புரிதலும் முக்கியமானது அதே நேரத்தில் உணவு மற்றும் உணவு தொடர்பான படங்கள் நமது பிரதேசம் மற்றும் தேசிய அடையாளத்துடன் வலுவாக தொடர்புடையவை என்பதைக் காண்கிறோம் எனவே உணவைப் பற்றி பேசுவது அல்லது உணவைப் பற்றி எழுதுவது அல்லது உணவு தொடர்பான பல்வேறு படங்களை குறிப்பது சர்வதேச சூழல்களில் முக்கியமான கலாச்சார பிரச்சினைகளை எழுப்புகிறது வாழ்க்கையை ஒரு கலாச்சாரத்தின் அணுகுமுறை மற்றும் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மதிப்பு பற்றியும் இது நமக்கு சொல்கிறது பண்பாடு பழக்கவழக்கங்கள் சடங்குகள் மற்றும் மரபுகள் பற்றிய நமது புரிதல் ஒரு உழைக்கும் நிபுணரை வடிவமைக்கும் உணவு மற்றும் அது நம்மால் உணரப்படும் விதம் மூலம் வெடிக்கக்கூடும் உடல் மொழியின் இந்த அம்சம் இப்போது நமக்கு முக்கியமானது இந்த வளர்ந்து வரும் பகுதியைப் பற்றி சுவாரஸ்யமான மற்றொரு அம்சம் என்னவென்றால் உணவு தொடர்பு அன்றாடம் நம்முடன் தொடர்பில் இருக்கிறது எனவே இது என் சி களின் சூழலில் இலக்கிய விமர்சனம் மற்றும் தகவல் தொடர்பு ஆய்வுகளின் ஒரு பகுதியாக அதிகரித்து வருகிறது உலகளாவிய கிராமம் மற்றும் இனங்களுக்கிடையேயான பணியிடங்கள் பற்றிய யோசனை இந்த உணர்திறனை கிட்டத்தட்ட தொழில் வல்லுநர்கள் கொண்டிருக்க வேண்டிய திறமைக்கு உட்படுத்தியுள்ளது என்று மேலும் கூறலாம் இப்போது மொழி பேச்சுடன் கூடுதலாக அமைதியையும் என் சியின் ஒரு பகுதியாக ஆய்வு செய்யப்படுவதைக் காண்கிறோம் அமைதி என்பது சொற்களின் குரல் இல்லாதது அல்லது அதனுடன் தொடர்புடைய எந்தவொரு குரலையும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அமைதி எங்கள் அர்த்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதம் மிகவும் நுட்பமானது ஆனால் அது அதிர்வுறும் சில சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் இது ஞானத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதை பெரும்பாலும் நாம் காண்கிறோம் அமைதியின் அர்த்தங்கள் எதிர்மறையானவை அல்லது நேர்மறையானவை இது சங்கடமான இடைநிறுத்தத்தில் ஒரு மோசமானதாக இருக்கலாம் பேச்சாளர் வேண்டுமென்றே வார்த்தைகளைத் தடுத்து நிறுத்தும்போது நீண்ட இடைநிறுத்தம் ஆகும் மறுபுறம் நேர்மறையான அமைதி தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கு மரியாதை அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்பதில் கவனம் செலுத்துதல் மற்றும் அதே நேரத்தில் முதிர்ச்சி ஆகியவற்றைக் குறிக்கிறது அந்த நபர் எதையாவது மழுங்கடிக்க அவசரப்படவில்லை என்று பரிந்துரைப்பதன் மூலம் கலாச்சார வேறுபாடுகளும் உள்ளன எங்கள் தகவல்தொடர்புகளின் ஒரு பகுதியாக அமைதியும் உள்ளது எட்வர்ட் டி ஹாலின் ஆராய்ச்சிகளை நான் குறிப்பிடுவேன் எங்கள் மொழி பேசும் ஆய்வுகளிலும் இந்த ஆராய்ச்சியாளர்களைக் குறிப்பிட்டுள்ளோம் எட்வர்ட் டி ஹால் சில சமூகங்களில் கருத்து தெரிவித்ததோடு அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் சமுதாயங்களின் சொற்கள் முக்கியமானவை என குறிப்பிட்டுள்ளார் எனவே அவரது கருத்தில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் சமூகங்கள் சொல் கலாச்சாரங்கள் அதேசமயம் இன்னும் பல சமூகங்கள் திறந்த சொற்களஞ்சிய குறிப்புகள் மற்றும் அமைதியை உள்ளடக்கிய அறிகுறிகளை அதிகம் நம்பியுள்ளன கலாச்சார வேறுபாடுகளைப் புரிந்துகொள்வதோடு மட்டுமல்லாமல் சூழலைப் பற்றிய நமது புரிதலும் முக்கியமானது இதனால் பொருளின் முழுமையை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும் அதேசமயம் உடல் மொழியின் சில அம்சங்கள் ஆக்கிரோஷமானவை அவை வன்முறைக் கோபத்தைக் குறிக்கலாம் சில கை அசைவுகள் சில தோரணைகள் சில முகபாவங்கள் மற்றும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் அமைதியுடன் ஒப்பிடுகையில் அது ஒரு வன்முறையற்ற பேச்சாக கருதப்படுகிறது இது எதிர்மறையான அர்த்தங்களை பரிந்துரைத்தாலும் வன்முறை அவற்றில் ஒன்றல்ல அமைதியின் நேர்மறையான விளக்கங்களைப் பார்த்தால் பேசும் மற்ற நபருக்கு மரியாதை செலுத்துவதற்கான அறிகுறியாகவோ அல்லது அமைதியாக இருப்பதன் மூலம் மற்ற நபருக்கு விருப்பமாக வாழ விரும்புவதாகவோ நாம் பொதுவாக விளக்குகிறோம் அதே நேரத்தில் பேச்சாளர் பதிலை எவ்வாறு வடிவமைப்பது என்பதில் கவனம் செலுத்த விரும்பினால் பேச்சாளர் ஓரிரு விநாடிகள் அமைதியாக இருக்க விரும்புவார் எங்கள் பதிலை சரியாக திட்டமிட இது உதவும் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வதில் பார்வையாளர்களைக் கட்டுப்படுத்துவதற்கான மிகச் சிறந்த உத்தியாக இதைப் பயன்படுத்தலாம் என்பதைக் காண்கிறோம் அந்த நபர் தனது அமைதிக்கு பிறகு பேச வேண்டிய புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை இது சைகை செய்கிறது மேலும் இந்தச் சூழல்களில் அதை நாம் முன்பு விவாதித்த மொழியுடன் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை சிசுராவுடன் இணைக்க முடியும் அதே நேரத்தில் எங்கள் அமைதி மற்ற நபருக்கு சொற்பொழிவு வகைகள் மற்றும் உரையாடல் பாணிகளில் உள்ள வேறுபாட்டைக் குறிக்க உதவும் இது ஒரு கேள்வி அல்லது ஆச்சரியமான வெளிப்பாடு கிழக்கு கலாச்சாரங்களில் வழக்கமாக அமைதி மதிக்கப்படுகிறது மற்றும் அது மதிப்பிடப்படுகிறது அதே நேரத்தில் இது சில எதிர்மறை விளக்கங்களுடனும் தொடர்புடையது குறிப்பாக சொற்கள் முக்கியமான அமைதியாக இருக்கும் கலாச்சாரங்களில் பெரும்பாலும் ஒரு இழை மீது உண்மையை மறைத்து வைப்பதோடு தொடர்புடையது இது இயலாமை விரோதப் போக்கு அல்லது ஊமை ஆகியவற்றின் அறிகுறியாகவும்விளக்கப்படுகிறது உரையாடலின் போது மற்ற நபருக்கு எதிர்பாராத பதிலை வழங்கத் தவறியதாகவும உள்ளது தகவல்தொடர்பின் போது நீண்ட சைலன்சர்களும் பயனுள்ள கருவியில் உள்ளன மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் மற்ற நபர்களும் கூடுதல் தகவல்களைப் பகிர்ந்து கொள்ள பயன்படுத்தலாம் ஒரு உயர்ந்த மற்றும் துணைக்கு இடையிலான உரையாடலில் இது மிகவும் பயனுள்ள உத்தி இது சிந்தனையையும் தயக்கத்தையும் கூட வெளிப்படுத்துகிறது மேலும் உங்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்க மற்ற நபரை ஊக்குவிக்கிறது முந்தைய தொகுதிகளில் சொற்களற்ற தகவல்தொடர்புக்கான பல்வேறு அம்சங்களை உங்களுடன் விவாதித்தேன் உடல் மொழியைப் பற்றிய எங்கள் மதிப்பீட்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில தடைகள் உள்ளன அதே போல் உடல் மொழியைப் பற்றிய நமது புரிதல் செயல்பட வேண்டிய சில எல்லைகளும் உள்ளன உடல் மொழி எப்போதும் கலாச்சார த்துன் குறிப்பிடத்தக்கது எனவே எனது அனைத்து விவாதங்களிலும் விளக்கங்களில் உள்ள கலாச்சார வேறுபாடுகளை சுட்டிக்காட்ட முயற்சித்தேன் இனம் மற்றும் பாலினம் பற்றிய நமது புரிதல்களும் கலாச்சாரம் சார்ந்தவை பெரும்பாலும் இனங்களுக்கிடையேயான அல்லது குறுக்கு பாலின சூழ்நிலைகளில் சில நேரங்களில் நாம் ஒரு தனிநபருக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக வகுப்புகளில் வகைகளை நம்பலாம் எங்கள் தனிப்பட்ட உரையாடல்களில் கூட அந்த விஷயத்திற்கான எந்தவொரு தொழில்முறை உரையாடலிலும் இது பெரும்பாலும் குறிப்பு குழு நம்பிக்கைகள் அல்லது அறிவாற்றல் ஒத்திசைவு என அழைக்கப்படுகிறது இது எங்கள் தகவல்தொடர்புகளில் ஒரு சார்புடையதாக மாறும் செய்தியை திறம்பட புரிந்து கொள்வதில் ஒரு தடையாக மாறுகிறது ஆகவே எங்கள் தகவல்தொடர்புகளில் நாம் எந்தவொரு புரிதலையும் நம்பாமல் இருப்பது முக்கியம் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒரு குறிப்பிட்ட வகை நடத்தை கொண்டதாக நாம் தொடர்புபடுத்த முடியாது ஒரு பாலினம் சில குணாதிசயங்களையும் பண்புகளையும் கொண்டிருப்பதை நாங்கள் தொடர்புபடுத்த முடியாது இந்த பொதுமைப்படுத்துதல்கள் ஒருபோதும் உடல் மொழியைப் பற்றிய எந்தவொரு தொழில்முறை புரிதலின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் உடல் மொழியின் அடிப்படையில் பாலின விருப்பங்களில் வேறுபாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த வேறுபாடுகள் இனி முக்கியமில்லாத வேலை இடங்களின் திசையில் நாம் தொடர்ந்து மற்றும் மகிழ்ச்சியுடன் நகர்கிறோம் என்று நான் உணருவதால் அதைத் தவிர்க்க முயற்சித்தேன் ஆகையால் ஒரு தட்டச்சு என்பது ஒரு பழக்கமாகும் மற்ற ஊடாடும் நபர்களின் உடல் மொழியை விளக்கும் சூழலில் எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டும் உடல் மொழியின் முக்கியத்துவம் மற்ற நபரின் மதிப்பீட்டில் பெரும்பாலும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நம் உடல் மொழியை நேர்மறையான முறையில் வெளிப்படுத்துவது முக்கியம் நமது தொழில்முறை உலகில் உடல் மொழியின் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிவோம் ஒரு நேர்மறையான உடல் மொழி ஆர்வம் திறந்த தன்மை உற்சாகம் ஆகியவற்றைக் குறிக்கிறது மற்றும் தகவல்தொடர்புகளையும் மேம்படுத்துகிறது மறுபுறம் எதிர்மறை உடல் மொழி ஒரு தொழில்முறை பிம்பத்தை பாதிக்கிறது மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ள அதே நேரத்தில் இது நம் மனநிலையிலும் நம் மன அழுத்த அளவிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக இறுதியில் சுயமரியாதை குறைகிறது எனவே நேர்மறை உடல் மொழியைக் கற்றுக்கொள்வதும் அதனுடன் தொடர்புடைய எதிர்மறை அம்சங்களைக் கட்டுப்படுத்துவதும் முக்கியம் நம் உடல் மொழியைக் கட்டுப்படுத்துவது என்பது மற்றவர்களிடம் நம் நடத்தையில் ஏமாற்றுவதைக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல நம் உடல் மொழியால் நாம் பொய் சொல்ல முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் 2 நிமிட இடைவெளியைத் தாண்டி நேர்மறையான உடல் மொழியைப் போலியாகப் பயன்படுத்த முயற்சிக்கிறோமா என்று மற்றவர் எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நம் உடல் மொழியின் பல அம்சங்கள் பழைய பழக்கங்களைப் போன்றவை எனவே இந்த பழக்கங்களை நாம் கற்றுக் கொள்ளலாம் மற்றும் கினெசிக்ஸ் தகவல்தொடர்புடன் தொடர்புடைய மிகவும் நேர்மறையான அம்சங்களைக் கற்றுக்கொள்ளலாம் நம் உடல் மொழி முக்கியமாக மயக்கத்தில் இருந்தாலும் சில எதிர்மறை பழக்கங்களை நாம் அடையாளம் காணலாம் மற்றும் உடல் மொழியின் மிகவும் நேர்மறையான அம்சத்தால் அவற்றை மாற்ற கற்றுக்கொள்ளலாம் சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் உடல் மொழிக்கும் நமது சுய உருவத்திற்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பை சுட்டிக்காட்டியுள்ளனர் நமது உடல் மொழியை மாற்றுவதன் மூலம் நம் சிந்தனையையும் மாற்றலாம் என்று பரிந்துரைக்கின்றனர் இந்த விழிப்புணர்வு இலக்கிய உள்ளடக்கத்தில் உள்ளது என்பது சுவாரஸ்யமானது இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களுக்கு முன்பே இலக்கிய விமர்சனத்தில் ஃபோக்கோ தனது அதிகாரத்தைப் பகுப்பாய்வு செய்ததை நினைவில் கொள்கிறோம் இது அடிப்படையில் அதிகாரத்தைப் பற்றிய பொருளாதாரமற்ற பகுப்பாய்வு ஆகும் முந்தைய தொகுதிகளில் ஒன்றில் ஃபோக்கோவையும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் மேலும்குறித்த அவரது கருத்தையும் குறிப்பிட்டுள்ளோம் பனோப்டிசிசம் 1976 ஆம் ஆண்டில் கல்லூரி டி பிரான்சில் அவர் ஆற்றிய இரண்டாவது சொற்பொழிவை இங்கே நான் குறிப்பிடுவேன் இந்த சொற்பொழிவில் அவர் எவ்வாறு அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார் ஒரு ஃபோ கால்டியன் வாதத்தின் விவரங்களுக்குச் செல்லாமல் அவர் செலுத்திய ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையை நான் வெறுமனே சுட்டிக்காட்டுவேன் அதில் ஒழுக்கமும் பயிற்சியும் புதிய சைகைகள் செயல்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் திறன்கள் இறுதியில் புதிய வகையான மக்களை உருவாக்க சக்தியை புனரமைக்க முடியும் என்று அவர் பரிந்துரைத்தார் மனித மனதைக் கட்டுப்படுத்த உடல் மொழியைக் கட்டுப்படுத்துவதில் உள்ள சங்கம் இந்த சொற்பொழிவில் ஃபோக்கோவால் கருத்துத் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சிகளால் இந்த யோசனை எவ்வாறு வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நம் உடல் மொழியைக் கட்டுப்படுத்த நாம் உணர்வுபூர்வமாக எடுக்க வேண்டிய சில படிகள் உள்ளன நிச்சயமாக முதல் படி நம் உடல் மொழியைப் பொருத்தவரை நாம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்மறை பண்புகளைப் பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய சொந்த நடத்தை தோரணைகள் சைகைகள் நடை முகபாவங்கள் பேசும் பாங்கு போன்றவற்றை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மற்றும் சில மாற்றங்கள் தேவைப்படும் பகுதிகளை உணர்வுபூர்வமாக அடையாளம் காண வேண்டும் வீடியோக்களைத் தயாரிப்பதற்கான உதவியை நாம் எடுக்கலாம் சில வீடியோக்களைத் தயாரிப்பதன் மூலமும் சில புகைப்படங்களையும் எடுத்துக்கொள்வதன் மூலம் நாங்கள் உதவியைப் பெறலாம் அதே நேரத்தில் எங்கள் கருத்துப்படி சிறந்த தகவல்தொடர்பாளர்களாக இருக்கும் நபர்களின் உடல் மொழியைப் படிக்கலாம் அதிக நேர்மறையான உடல் மொழியைக் கொண்டவர்களின் சைகைகளைப் பின்பற்ற நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த சூழலில் என் பி அல்லது நியூரோ மொழியியல் நிரலாக்கத்தையும் நான் குறிப்பிடுவேன் இது உடல் மொழியின் புதிய அல்லது அதிக நேர்மறையான அம்சங்களைக் கற்றுக்கொள்வதில் ஒரு சிறந்த கருவியாகும் பி பற்றிய யோசனை 1970 களில் ரிச்சர்ட் பேண்ட்லர் மற்றும் ஜான் கிரைண்டர் ஆகியோரால் தொடங்கப்பட்டது அவர்கள் சிறப்பைப் பெற நடத்தை முறைகளை மாதிரியாகக் காட்ட முயன்றனர் பி என்பது நரம்புக்குள்ளான மனதிற்கு இடையிலான உறவை ஆராய்கிறது இது மொழியியல் பிரதிநிதித்துவமான மொழியாகும் இந்த இடைவினைகள் நம் நிரலாக்க அல்லது நடத்தையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை வழங்குகிறது எடுத்துக்காட்டுக்களை பார்ப்பதற்குப் பதிலாக மாடல்களைப் பார்க்க என் பி நம்மை ஊக்குவிக்கிறது உதாரணமாக ஒரு தச்சன் தனது தொழிலில் சிறந்து விளங்குவதைப் பார்த்தால் அவர் தனது கருவிகளுடன் பணிபுரிவதைப் பார்த்தால் அவர் சில விஷயங்களை நனவான முறையில் செய்யக்கூடும் என்பதையும் இந்த தந்திரங்களைப் பற்றி நமக்குக் கற்பிக்க முடியும் என்பதையும் நீங்கள் கண்டால் அதே நேரத்தில் அவர் தனது வேலையில் கவனம் செலுத்துகையில் அவர் ஒரு மயக்கத்தில் சில நடவடிக்கைகளை எடுப்பார் அது அவரை ஒரு சிறந்த தச்சராக மாற்றும் இந்த மயக்கமற்ற நடத்தை முறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றைப் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் இது என்எல்பியின் இந்த அம்சமாகும் இது எங்கள் நடத்தையில் நாம் பின்பற்ற விரும்பும் நபர்களைப் பார்த்து நடத்தை மற்றும் உடல் மொழியின் நேர்மறையான பண்புகளை அறிய உதவுகிறது எடுத்துக்காட்டாக பிரதிபலிப்பதும் மற்றவர்களின் சுவரொட்டியைப் படிப்பதும் மற்றவர்களின் மைக்ரோ வெளிப்பாடுகளைப் பார்ப்பதும் பின்னர் நிச்சயமாக அவர்களைப் பிரதிபலிப்பதும் அடங்கும் ஆனால் அது மிகவும் நனவான முறையில் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் மற்ற நபர் அவமதிக்கப்படுவார் அதே சமயம் நம் உடல் மொழியில் ஒரு சிறிய அம்சங்களை மாற்றுவதன் மூலம் நாம் தொடங்கக்கூடிய உணரப்பட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் இதைச் செய்ய முடியும் உதாரணமாக நாங்கள் பணியிடத்தில் உட்கார்ந்திருக்கும்போது நம் காலை நிலை நிறுத்தும் விதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தைக் காணலாம் உதாரணமாக நம் உடல் மொழியுடன் தொடர்புடைய ஒரு சிறிய அம்சங்களை மாற்றுவதன் மூலம் நாம் தொடங்கலாம் நாங்கள் எங்கள் பணியிடத்தில் உட்கார்ந்திருக்கும்போது கால்களின் நிலையை நன்றாக மாற்ற விரும்பலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட கை சைகையைப் பயன்படுத்த விரும்பவில்லை அல்லது நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பலாம் எங்கள் உரையாடலில் அதிக புன்னகை அல்லது சிறந்த கண் தொடர்பைப் பேணுங்கள் இந்த அம்சங்களை தனிமைப்படுத்தலாம் மற்றும் எளிதில் பயிற்சி செய்யலாம் படிப்படியாக பயிற்சி ஒரு சிறந்த உடல் மொழியைக் கொண்டிருக்க உதவுகிறது என்பதைக் காணலாம் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கினெசிக்ஸ் அம்சத்தை நாங்கள் பயிற்சி செய்வோம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலைகளையும் நாம் கற்பனை செய்யலாம் பொதுவில் தளர்வு என்பது நமது தொடர்புகளின் போது நம் உடல் மொழியில் சிறந்த கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க உதவும் வாய்மொழி இடைநிறுத்தங்களைத் தவிர்க்கும் பழக்கத்தையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் உம் போன்ற இடைநிறுத்தங்கள் மற்றும் வெளிப்பாடுகளுடன் எங்கள் பதில்களை நிரப்புதல் இம் ஒரு அர்த்தமற்ற வார்த்தையை மீண்டும் அடிப்படையில் நேர்மறையாக பயன்படுத்துகிறது எனவே இந்த நடத்தை மீண்டும் நாம் தயாராக இல்லை என்பதையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை அனுப்புவதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதையும் தெரிவிக்கிறது உதாரணமாக எரிச்சலூட்டும் கவனச்சிதறல்கள் மீண்டும் எங்கள் தொண்டையைத் துடைப்பது அல்லது ஆழமாக பெருமூச்சு விடுவதும் எங்கள் தகவல்தொடர்புகளில் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த உதவிக்குறிப்புகள் நம் உடல் மொழியுடன் தொடர்புடைய எதிர்மறை அம்சங்களை கடக்க உதவும் இந்த சுவாரஸ்யமான வீடியோவின் உதவியுடன் இந்த அம்சத்தை மேலும் புரிந்து கொள்ள முடியும் அரசியல் தலைவர்கள் சில நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றும்போது அவர்கள் எவ்வாறு சைகைகள் செய்கிறார்கள் என்பது பற்றியது இந்த வீடியோ ரஷ்ய தலைவர் புடினின் உடல் மொழியை பகுப்பாய்வு செய்கிறது மற்றும் இது மிகவும் சுவாரஸ்யமான பகுப்பாய்வு ஆகும் விளாடிமிர் புடினின் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை ஆய்வாளர் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார் சிறந்த குறிப்புகள் அவரது உடல் மொழியில் இருக்கலாம் அமெரிக்கா அறிவித்தவாறு இன்று பென்டகன் ஆராய்ச்சியாளர்களின் குழு புடின் உள்ளிட்ட வெளிநாட்டுத் தலைவர்களின் நடமாட்டங்களையும் சைகைகளையும் படிப்பதே அவரது வேலை ஒரு நபரின் சொற்களற்ற குறிப்புகளில் படிப்பது நிகழ்வுகளுக்கு விடையிறுக்கும் விதத்தில் அவர்கள் எவ்வாறு முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதைப் பற்றிய நுண்ணறிவை வழங்க முடியும் என்று நிபுணர் கூறுகிறார் புடினின் உடல் மொழியில் படிப்பது உக்ரேனில் அவரது தீவிரத்தை நிறுத்த உதவும் என்று சிலர் வாதிடுகின்றனர் வெள்ளியன்று பென்டகன் அத்தகைய ஆராய்ச்சியை ஒப்புக் கொண்டது இது உக்ரைன் குறித்து அமைச்சரின் முடிவெடுக்கும் தேவை இல்லை என்று கூறுகிறது எனவே புடினின் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் தடயங்களைத் தேடுவதற்கு மற்ற உடல் மொழி நிபுணர்களை இது வைத்திருக்கவில்லை

ஒரு பேராசிரியர் தனது தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைத் தாக்குகிறார் அவர் சொற்பொழிவு அல்லாத தகவல்தொடர்புகளை ஆராய்ச்சி செய்தார் புடின் அமைதியாகப் பேசியதைக் காண்கிறோம் அவரது நடத்தை ஏமாற்றும் விதமாவும் துல்லியமாக அது வெளிப்புறமாகவும் போரிடுவதில்லை ஒருவேளை அவருக்கு சில பயிற்சிகள் இருப்பதால் பி என்பது புடினுடன் பணிபுரிந்த உடல் மொழி நிபுணர் ஆவார் முன்னாள் கேஜிபி அதிகாரிக்கு அவர் கற்பித்த முதல் விஷயங்களில் ஒன்று முன்னாள் சோவியத் அரசியல்வாதிகளில் நீங்கள் காணும் ஆக்ரோஷமான சைகைகளின் வகையைப் பயன்படுத்தி விலகியதாக அவர் முகமூடியை சில முறை கூறியுள்ளார் ரஷ்யர்கள் பெரும்பாலும் ஆண்கள் பயன்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட வகை உடல் மொழி மற்றும் சோவியத் முகம் போன்று வேறு எந்த நாடுகளும் பயன்படுத்தவில்லை என்று அவர் கூறினார் மற்றவர்களின் உடல் மொழியை நாம் விளக்கும் முக்கியமான தொடர்புடைய அம்சம் அது எப்போதும் கொத்துக்களில் விளக்கப்படுகிறது இது உள்ளடக்கிய உடல் மொழியாக இருந்தாலும் அல்லது உள்ளடக்கியதாக இல்லாவிட்டாலும் சரி இது ஒரு நேருக்கு நேர் தொடர்பு அல்லது இணையாக இருந்தாலும் சரி அது ஒத்ததாகவோ அல்லது பொருத்தமற்றதாகவோ இருந்தாலும் சரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சைகை தோரணை கண் புன்னகை போன்றவை நமக்கு வேறுபட்ட அர்த்தங்களைக் கொண்ட ஒரு சொல் போன்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கினெசிக்ஸ் சைகைகளின் கலவை இருந்தால் அது ஒரு வாக்கியமாக மாறும் அதே சமயம் நேரத்தின் பரிமாணமும் மற்றவரின் உடல் மொழியைப் பார்ப்பதோடு தொடர்புடையது என்பதைக் கண்டால் அது ஒரு பத்தி போல மாறுகிறது இந்த புரிதல் அவசர முடிவுகளை தவிர்க்க உதவுகிறது தனிமைப்படுத்தப்பட்ட கினெசிக்ஸ் இயக்கத்தைப் பார்ப்பதன் மூலம் மற்றவரின் உணர்வுகளின் நோக்கங்களைப் பற்றி நாம் ஒருபோதும் அவசரப்படக்கூடாது சூழல் மற்றும் கலாச்சார கட்டமைப்பைப் பற்றிய விழிப்புணர்வு சமமாகவும் முக்கியமானதாகவும் உள்ளது தனித்தனி குறியாக்கம் மற்றும் டிகோடிங் செயல்முறைகளின் அடிப்படையில் என் சிகளை தனித்தனியாக ஆய்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக நாம் கண் தொடர்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட சைகையைப் பார்க்கலாம் மற்றும் அதை டிகோட் செய்ய முயற்சி செய்யலாம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மாறும் தன்மை இடைவினைகளின் போது மட்டுமே சிறப்பாகப் படிக்கப்படுகிறது ஆகவே சொற்கள் வாக்கியங்கள் மற்றும் பத்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மொழியியல் அர்த்தத்துடன் இந்த இணையானது நாம் உடல்மொழியைப் பார்க்கும்போதும் மற்றவர்களிடத்தில் அதை விளக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த பாடத்திட்டத்தின் போது உடல் மொழி மற்றும் உடல் மொழியின் நுணுக்கமான விவரங்களை வரையறுக்க முயற்சித்தேன் இது நமது அன்றாட தொழில் வாழ்க்கையின் எங்கும் நிறைந்த நிகழ்வு ஆகும் எனவே இந்த சான்றிதழ் பாடத்திட்டத்தின் உடல் மொழியின் நுணுக்கமான விவரங்களை வரையறுக்க முயற்சித்தேன் இது உண்மையில் நம் அன்றாட தொழில் வாழ்க்கையில் ஒரு சர்வவல்லமையுள்ள நிகழ்வாக மாறியுள்ளது வாரங்களில் வெவ்வேறு தொகுதிகளில் நான் வெவ்வேறு செய்திகளைப் பார்க்க முயற்சித்தேன் அவை நம் உடல் மொழி மூலம் எவ்வாறு அனுப்பப்படுகின்றன மற்றவர்களுடன் சொற்களற்ற முறையில் அவை எவ்வாறு பகிரப்படுகின்றன எந்த சூழ்நிலையில் அவற்றின் தாக்கம் முக்கியமானது உடல் இடம் தொடுதல் நேரம் வாசனை தோற்றங்களில் முகபாவனைகள் போன்ற உணர்வுகளின் முக்கியத்துவத்தை விளக்கவும் மதிப்பீடு செய்யவும் நான் முயற்சித்தேன் மேலும் வளர்ந்து வரும் ஆய்வுகளான கஸ்டோரிக்ஸ் அமைதி மற்றும் டிஜிட்டல் உடல் மொழி ஆகியவற்றில் கவனம் செலுத்தினேன் இந்த விவாதங்கள் இந்த பாடத்திட்டத்தின் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்ட சூழலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் உடல் மொழி என்பது எங்கள் தகவல்தொடர்புகளின் மிக முக்கியமான அம்சமாகும் உடல் மொழியையும் உள்ளமைவுக்குள் எடுத்துக் கொள்ளும் வரை தகவல் தொடர்பு ஒருபோதும் முழுமையடையாது அதே நேரத்தில் அதற்கு சில வரம்புகள் உள்ளன இந்த விவாதங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்ட சூழலுக்குள் அதை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை உர்த்துகிறது இது உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள போக்காக இருந்துள்ளது என்று நம்புகிறேன் நான் அதை கற்பிப்பதில் மகிழ்ந்தேன்